மாணவர்களுக்கு வணக்கம் முந்தைய வகுப்பில் மேற்பரப்புகளை அடிப்படையாக வைத்து சில எடுத்துக்காட்டுகளுடன் ஆரம்பித்தோம் மற்றும் கொடுக்கப்பட்ட மேற்பரப்பில் செங்குத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது மேலும் திசை வகைகெழுகளின் கருத்துக்களை அறிமுகப்படுத்தினோம் எனவே இன்று திசை வகைகெழுகளை வைத்து சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் அதற்குப் பிறகு அடுத்த தலைப்பிற்குள் நுழைவோம் முதல் எடுத்துக்காட்டை பார்ப்போம் முதல் எடுத்துக்காட்டு fxyz என்ற திசையிலி சார்புக்கு திசை வகைகெழுவை கண்டுபிடிக்க வேண்டும் நமக்கு இங்கே சார்பு 3D ல் உள்ளது கொடுக்கப்பட்ட புள்ளியில் fxyz x2yz 4xz2 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் திசை வகைகெழுவை கண்டுபிடிப்பதற்கு எந்த திசையில் திசை வகைகெழுவை கண்டுபிடிக்க வேண்டுமோ அந்த திசையை நோக்கி நகரும் ஒரு அலகு வெக்டார் தேவை என்று நமக்கு நன்றாக தெரியும் இங்கு நமக்கு என்ன புள்ளி உள்ளது அந்த திசையில் உள்ள புள்ளி 1−21 ஆகும் 2i − j − 2k என்பது வெக்டாரின் திசையாகும் ijk̂ என்பது அலகு வெக்டார் ஆகும் இதை எப்படி தீர்ப்பது என்று பார்ப்போம் கொடுக்கப்பட்ட திசையிலி சார்பு fxyz x2yz 4xz2 என்பதாகும் முந்தைய வகுப்பில் P என்ற புள்ளியில் கொடுக்கப்பட்ட திசையில் திசையிலி வகைக்கெழு என்பது P என்ற புள்ளியின் தடவை அலகு வெக்டாரில் திசையில் உள்ள சார்பின் சாய்வு ஆகும் எனவே நாம் இப்போது ∇⃗⃗ f என்ற வெக்டார் அளவை கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் ∇⃗⃗ f என்பது ∇⃗⃗ f ∂f∂xi ∂f∂y j ∂f∂z k̂ ஆகும் பகுதி வகைகெழுவை x ஐ பொருத்து வகைப்படுத்தினால் ∇⃗⃗ f 2xyz 4z2i x2zj x2y 8xzk̂ என்று கிடைக்கும் இது நமது ∇⃗⃗ f ஆகும் ஆனால் நமக்கு இப்பொழுது தேவை P என்ற புள்ளியில் சார்பின் சாய்வை கணக்கிட வேண்டும் P என்ற புள்ளியில் ∇⃗⃗ f ன் மதிப்பு என்ன 1−2−1 என்ற புள்ளியில் ∇⃗⃗ f என்பது ஒரு வழியான குறியீடாகும் இந்த புள்ளியை அதில் பயன்படுத்தினால் நமக்கு கிடைப்பது 2 இது மிகவும் எளிமையான ஒன்றாகும் நீங்களாகவே இந்த எளிமையான கணக்கை முடித்துவிடலாம் j மற்றும் k பயன்படுத்தி மீதி கணக்கை முடித்துவிடலாம் இறுதியாக நமக்கு கிடைப்பது 8i − j − 10k̂ இது P என்ற புள்ளியில் சார்பின் சாய்வு ஆகும் மற்றும் x 1y −2z −1 ஆகிய மதிப்புகளை இந்த சமன்பாட்டில் பயன்படுத்தி கணக்கிடலாம் இதுதான் நமது f ன் சாய்வு ஆகும் திசை வகைகெழுவை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அலகு வெக்டார் தேவை எனவே இந்த கணத்தில் கொடுக்கப்பட்ட வெக்டார் என்பது அலகு வெக்டாரா இது கண்டிப்பாக இல்லை ஏனெனில் அலகு வெக்டாரின் மதிப்பு ஒன்றாகும் அலகு வெக்டார் என்பது அதன் மதிப்பு ஒன்று ஆக இருக்க வேண்டும் ஆனால் இந்தக் கணக்கில் கண்டிப்பாக இல்லை எனவே நாம் அலகு வெக்டாரை கண்டுபிடிக்க வேண்டும் எப்படி கண்டுபிடிப்பது என்று காண்போம் வெக்டாரின் திசையில் திசை வகைகெழு என்பது D ஆகும் D ஐ கணக்கிட வேண்டும் வெக்டார் என்பது என்ன a 2i − j − 2k̂ இதுதான் நமது செங்குத்து வெக்டார் ஆகும் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட வெக்டார் செங்குத்தை குறிக்கவில்லை எனவே இந்த வெக்டாரிலிருந்து நாம் அலகு வெக்டாரை கணக்கிட வேண்டும் a வெக்டாரை வகுத்தால் நமக்கு அலகு வெக்டார் கிடைக்கும் அதாவது வெக்டாரை திசை எண் மதிப்புகளால் வகுக்க வேண்டும்

இதுதான் அலகு வெக்டார் ஆகும் â ன் திசை எண் மதிப்பு எப்படி கிடைக்கிறது என்று பார்ப்போம் இதுதான் நமக்கு தேவையான P என்ற புள்ளியில் f ன் வகைகெழுவாகும் P என்பது என்ன â ன் திசையில் P என்பது 1 2 1 ஆகும் திசை வகைகெழு என்பது Dfâ ∇⃗⃗ fP â ஆகும் இங்கே â க்கு பதிலாக a என எழுதுகிறேன் ஏனெனில் â திசையை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது எனவே â என்று எழுதினாலும் பரவாயில்லை சூத்திரத்தில் â என்றும் எழுதலாம் சூத்திரத்தில் அலகு வெக்டாரை பயன்படுத்துகிறோம் திசை வகைகெழுவிற்க்கான குறியீட்டை Df என தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் இந்த குறியீடு அவ்வளவு பெரிய வேலை ஒன்றும் செய்யவில்லை எனவே இதை நாம் தவிர்த்து விடலாம் மற்றும் உங்களுடைய சொந்த குறியீட்டை திசை வகைகெழுவிருக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது பொதுவானது அல்ல எனவே என்னுடைய குறியீட்டைப் பயன்படுத்தி கொள்கிறேன் இங்கே நம்மிடம் ∇⃗⃗ fP

இந்த வெக்டாரின் பெருக்கத்தின் மதிப்பு 1316 120 ஆகும் சரிதானே எனவே இறுதியாக P என்ற புள்ளியில் a வெக்டாரின் திசையில் f என்ற சார்பின் திசை வகைகெழு ன் மதிப்பு 373 ஆகும் இது ஒரு திசையிலி அளவீடு ஆகும் மற்றும் இதுபோல் நாம் கணக்கிடலாம் இதுதான் முதல் எடுத்துக்காட்டு ஆகும் இந்தக் கருத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு மேலும் 2 அல்லது 3 எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் அடுத்து திசையிலி சார்பின் திசை வகைகெழுவை கண்டுபிடிப்பதற்கான எடுத்துக்காட்டை பார்ப்போம் ஒருங்கிணைந்த அச்சுகளின் திசையில் f உள்ளது இது 2 வது எடுத்துக்காட்டாகும் இது மிகவும் ஒரு சுவாரசியமான எடுத்துக்காட்டாகும் ஒருங்கிணைந்த அச்சுகளின் திசையில் f ன் சார்பின் திசை வகைகெழுவை கண்டுபிடிக்க வேண்டும் ஒருங்கிணைந்த அச்சுக்களை நாம் வரைய வேண்டும் இது நமது X அச்சு இது நமது Y அச்சு மற்றும் இது நமது Z அச்சுஆகும் எனவே ஒருங்கிணைந்த அச்சுக்களின் திசையில் திசை வகைகெழுவை கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது X அச்சின் திசையில்Y அச்சின் திசையில் மற்றும் Z அச்சின் திசையில் கண்டுபிடிக்க வேண்டும் X அச்சின் வழியாக திசை வகைகெழுவை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த வகையில் நமது அலகு வெக்டார் என்னவாக இருக்கும் அதாவது அலகு வெக்டார் அடிப்படையாக X அச்சின் வழியாக செல்கிறது ஏனெனில் X அச்சு YZ அச்சுகளுக்கு செங்குத்தாக உள்ளது மற்றும் X அச்சின் பொதுவான அலகு வெக்டார் i ஆகும் எனவே i என்பது X அச்சின் அலகு வெக்டார் ஆகும் மற்றும் முந்தைய வகுப்பில் a என்பது சரியாக i ஆகும் எனவே YZ என்ற தளத்தில் i என்ற அலகு வெக்டார் செங்குத்தாக உள்ளது மற்றும் இது X அச்சின் திசையில் உள்ளது மேலும்இதை செங்கோடு ஆகவும் பயன்படுத்தலாம் எனவே முதலில் X அச்சின் திசையில் திசை வகைகெழுவை என்னவென்று பார்ப்போம் அதாவது X அச்சின் வழியாகவும்Y அச்சின் வழியாகவும் மற்றும் Z அச்சின் வழியாகவும் திசை வகைகெழுவை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே 3 அச்சுகளின் வழியாகவும் திசை வகைகெழுக்களை கண்டுபிடிக்கவேண்டும் கொடுக்கப்பட்ட திசையிலி புள்ளியின் சார்பு fxyz ஐ இப்படி எழுதலாம்

இதுதான் நமது P என்ற புள்ளியின் சாய்வு ஆகும் எனவே P ன் புள்ளி xyz ஆகும் இதை P என்று எழுதலாம் இதுவே Pxyz என்ற ஏதாவது ஒரு புள்ளி f என்ற சார்பின் சாய்வு ஆகும் மற்றும் X அச்சின் வழியாக செல்லக்கூடிய திசை வகைகெழுவை இப்படி எழுதலாம் DfP ∇⃗⃗ fP i எனவே X அச்சின் வழியாக செல்லக்கூடிய அலகு வெக்டார் i ஆகும் இதை நாம் ∇⃗⃗ fP i என எழுதலாம் இப்பொழுது இதில் ∂f∂x i ∂f∂yj ∂f∂z k̂ i திசையிலி பெருக்கத்தை செய்ய வேண்டும் இதில் முதல் உறுப்பு மட்டுமே இருக்கும் மற்ற உறுப்புகள் அனைத்தும் 0 ஆகும் ஏனெனில் வெக்டார் j மற்றும் k ன் கூறுகள் 0 ஆகும் எனவே இதில்திசையிலி பெருக்கம் ∂f∂x மட்டுமே ஆகும்

இதில் நான் திசையிலி பெருக்கத்தை எடுத்தால் கிடைப்பது ∂f∂x ஆகும் P என்ற ஏதாவது ஒரு புள்ளியின் f என்ற சார்பின் திசை வகைகெழு X அச்சின் வழியாக செல்கிறது இதைப்போலவே P என்ற புள்ளியின் f என்ற சார்பு Y அச்சின் வழியாக செல்லும் திசை வகைகெழு DfP ∂f∂y ஆகும் மற்றும் இதைப்போலவே P என்ற புள்ளியின் f என்ற சார்பு Z அச்சின் வழியாக செல்லும் திசை வகைகெழு DfP ∂f∂z ஆகும் இந்தக் கணக்கில் நமக்கு 3 திசை வகைகெழு கிடைத்திருக்கிறது மற்றும் ஒவ்வொரு திசை வகைகெழுவும் ஒவ்வொரு திசையின் வழியாக செல்கின்றன முதலாவது திசை வகைகெழு X அச்சின் திசையிலும் இரண்டாவது திசை வகைகெழு Y அச்சின் திசையிலும் மற்றும் மூன்றாவது திசை வகைகெழு Z அச்சின் வழியாகவும் செல்கிறது i j மற்றும் k ஆகிய 3 அலகு வெக்டார்கள் X Y மற்றும் Z அச்சுகளின் வழியாக செல்வதாகும் அடுத்த சுவாரசியமான எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் f என்ற சார்பு x2y 3y2z என கொடுக்கப்பட்டுள்ளது X அச்சின் வழியாக திசை வகைகெழு கண்டுபிடிக்க சொல்கிறேன் நீங்கள் வெறும் சாய்வை கண்டுபிடித்தால் போதுமானது ஆகும் மற்றும் திசை பெருக்கத்தை பயன்படுத்த வேண்டும் X அச்சின் வழியாக கண்டுபிடிக்க ∂f∂x கண்டுபிடித்தால் போதும் இதுவே நமக்கு தேவையான P என்ற புள்ளியில் கிடைக்கும் விடையாகும் எடுத்துக்காட்டு 3 ஐ பார்ப்போம் P123 என்ற புள்ளியில் fxyz x2 − y2 2z2 என்ற சார்பின் திசை வகைகெழுவை PQ என்ற கோட்டில் காண்க Q என்ற புள்ளியானது 504 ஆகும் இங்கே கொடுக்கப்பட்ட P என்ற புள்ளியில் f என்ற சார்பின் திசை வகைகெழுவை கணக்கிடுக கொடுக்கப்பட்ட வெக்டாரின் திசையில் கண்டுபிடிப்பதற்கு பதிலாக கொடுக்கப்பட்ட மற்றொரு புள்ளியை வைத்து திசை வகைகெழுவை கணக்கிட வேண்டும் P ஐ Q டு இணைக்கும்போது கிடைக்கும் வெக்டாரை வைத்து திசை வகைகெழுவை கண்டுபிடிக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் வெக்டார் இயற்கணிதத்தை நன்றாக தெரிந்து கொண்டீர்கள் உங்களிடம் இரண்டு புள்ளிகள் P மற்றும் Q உள்ளது என எடுத்துக் கொள்வோம் அதாவது ஆதியிலிருந்து P என்ற புள்ளி வரை உள்ள தொலைவை ஆதியிலிருந்து Q என்ற புள்ளி வரை உள்ள தொலைவிலிருந்து கழிக்கவேண்டும் PQ என்பது தேவையான வெக்டாராகும் எனவே நாம் இப்பொழுது சார்பின் சாய்வை கணக்கிட வேண்டும் இங்கே கொடுக்கப்பட்ட சார்பானது fxyz x2 − y2 2z2 ஆகும்

எனவே பொதுவாக சார்பின் சாய்வை கணக்கிட வேண்டும் இப்பொழுது P என்ற புள்ளியில் சார்பின் சாய்வை கண்டுபிடிக்க வேண்டும் P என்ற புள்ளியானது 123 ஆகும் இது ∇⃗⃗ fP123 2 2j 4 3k̂ 2i − 4j 12k என்பதை குறிக்கிறது இதுவே நமக்கு தேவையான P என்ற புள்ளியின் சார்பின் சாய்வு ஆகும் P விலிருந்து Q வரை உள்ள திசையில் திசை வகைகெழுவை கண்டுபிடிக்க வேண்டும் வெக்டார் அல்லது திசை வெக்டார் P லிருந்து Q வரை ஆகும்

P விலிருந்து Q வரை உள்ள திசையில் உள்ள வெக்டாரை கண்டுபிடிக்க வேண்டும் இது PQ என்பது a வெக்டார் ஆகும்

இப்பொழுது நமக்குத் தேவையான வகைகெழு f என்ற சார்பில் P என்ற புள்ளியில் கிடைக்கிறது P என்ற புள்ளியில் f ன் சாய்வு 2i − 4j 12k̂ ஆகும்

4i−2jk̂√21 திசை பெருக்கத்தை பயன்படுத்தினால் நமக்கு கிடைப்பது 2821√21 43√21 இதுதான் தேவையான P விலிருந்து Q வரை உள்ள திசையில் திசை வகைகெழு மாறிலி f ஆகும் இங்கே திசை வெக்டார் கொடுக்கப்படவில்லை மற்றும் நாம் திசை வெக்டாரை கணக்கிட வேண்டும் மற்றும் இதிலிருந்து அலகு வெக்டாரை அதன் திசை என் மதிப்பினால் வகுத்தால் நமக்கு கிடைப்பது a ஆகும் மேலும் இதுவே நமக்கு தேவையான திசைவகைகெழுவானது ∇⃗⃗ fP â ஆகும் இப்பொழுது அடுத்த எடுத்துக்காட்டை கண்டுபிடிப்போம் திசைவகைகெழு என்பது f என்ற சார்பின் மாறு வீதம் ஆகும் இது அலகு வெக்டாரின் திசையைப் பொறுத்து அமைகிறது எனவே Df Ds என்பது திசைவகைகெழுவாகும் அல்லது f என்ற சார்பின் மாறு வீதம் ஆகும் அல்லது a என்ற வெக்டாரின் திசையின் நீளமாகும் எனவே திசைவகைகெழுவின் சூத்திரம் ஆனது ∇⃗⃗ fP â ஆகும் எனவே இந்த திசைவகைகெழு எந்த திசையில் மீப்பெரு மதிப்பு அடையும் அதாவது திசைவகைகெழு மீப்பெரு மதிப்பு என்பது என்ன இதில் நாம் a என்ற அலகு வெக்டாரை கருத வேண்டும் எனவே Df ∇⃗⃗ f

இதுதான் அந்த திசையின் வழியாக உள்ள சாய்வின் மீப்பெரு மதிப்பு ஆகும் எனவே a வெக்டாக்கு பதிலாக அதற்கு சமமான ஏதாவதொரு வெக்டாரை எடுக்க வேண்டும் a⃗ ∇⃗⃗ f ஆகும் எனில் இந்த கணக்கில் a⃗ ∇⃗⃗ f என்று எடுத்துக்கொள்வோம் இதில் வெக்டார் பெருக்கத்தை எடுத்தால் நமக்கு கிடைப்பது |∇⃗⃗ f| எனவே திசைவகைகெழு மீப்பெரு மதிப்பை அடைந்துவிட்டது மற்றும் இது ∇⃗⃗ f |∇⃗⃗ f| சமமாக இருக்கும் இதுதான் மீப்பெரு மதிப்பு ஆகும் எனவே Df ∇⃗⃗ fP â ஆகும் எனவே â ண் திசைவகைகெழு ∇⃗⃗ f க்கு சமமாக உள்ளது இந்த கணக்கில் |∇⃗⃗ f| என்பது மீப்பெரு மதிப்பு ஆகும் எனவே சாய்வு f ன் திசையில் மீப்பெரு மதிப்பை அடைகிறது ஏதாவது ஒரு a வெக்டாரை எடுப்பதற்கு பதிலாக f ன் சாய்வை எடுக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட மேற்பரப்பில் â ஐ ∇⃗⃗ f ஆக எடுக்க வேண்டும் மற்றும் a ஐ â காக எடுக்க வேண்டும் அதாவது ∇⃗⃗ f |∇⃗⃗ f| ∇⃗⃗ f என்பது |∇⃗⃗ f| ஆன திசை வகை கெழுவாகும் திசை வகை கெழுவின் மீப்பெரு மதிப்பு அல்லது u xyz2 என்ற சார்பின் மீப்பெரு மாறு வீதம் 103 என்ற புள்ளியில் கொடுக்கப்பட்ட திசையிலி சார்பு ஆகும் இது ஒரு தனித்துவமான முடிவாகும் இது அந்த திசையின் மீப்பெரு மாறு வீதத்தின் மதிப்பாகும் நான் என்ன கூற வருகின்றேன் என்றால் திசை என்பது அந்த திசையிலுள்ள f ன் சாய்வு ஆகும் ∇⃗⃗ f என்பது இந்த திசையில் உள்ள மீப்பெரும் மாறு வீத மதிப்பாகும் இந்த சார்பின் வழியாக பெரியது அல்லது மீப்பெரு மாறு வீத மதிப்பை அடையும் இது |∇⃗⃗ f| என்பதாகும் இதே மாதிரி நாம் செய்ய வேண்டும் இந்த எடுத்துக்காட்டை நாம் அடுத்த வகுப்பில் காண்போம் இதோடு இன்று நிறுத்திக் கொள்வோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் தொடர்வோம் மேலும் சில எடுத்துக்காட்டுகளை திசை கெழுவில் தீர்ப்போம் எனவே இன்று கூர்ந்து கவனித்த அனைவருக்கும் நன்றி நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்